போன சொற்பொழிவில் நாம் பயோரிஆக்டர் இன் செயல்திறனை பாதிக்கும் சாகுபடி அளவுகோல்கள் அதாவது கல்டிவேஷன் பேராமீட்டர்ஸ் பற்றிய தொகுதி நான்கினை தொடங்கினோம் நாம் பயோரிஆக்டர் இன் செயல்திறனை பாதிக்கும் சில சாகுபடி அளவுகோல்கள் அதாவது பயோரியாஆக்டர் இன் சூழல் அளவுகோல்கள் பற்றி பார்த்தோம் அதை இன்று தொடருவோம் போன சொற்பொழிவில் நாம் பயோரிஆக்டர் இன் செயல்திறனை பாதிக்கும் சாகுபடி வேரிஎபில்ஸ் நிறைய உள்ளது என்று பார்த்தோம் அதில் அளக்கப்பட்டு கட்டுப்படுத்தக்கூடிய அளவுகோல்கள் வெப்பநிலை பி எச் திரவிய கலவை காற்றோட்டம் கிளர்ச்சி மற்றும் கரைந்த ஆக்ஸிஜன் அளவு இதில் விரிவாக வெப்பநிலை குறுகிய வெப்பநிலை வேறுபாட்டு எல்லை இருக்கும் உயிரினங்கள் அதாவது ஸ்டினோதெர்மல் அகல வெப்பநிலை வேறுபாட்டு எல்லை இருக்கும் உயிரினங்கள் அதாவது யூரி தெர்மல் மற்றும் அவை மீசோஃபிலிக் அதாவது உகந்த வெப்பநிலை 30 டிகிரி சென்டிகிரேட் உள்ளவையா அல்லது சைக்ரோஃபிலிக் அதாவது உகந்த வெப்பநிலை 15 டிகிரி சென்டிகிரேட் உள்ளவையா அல்லது தெர்மோஃபிலிக் அதாவது உகந்த வெப்பநிலை 60 டிகிரி சென்டிகிரேட் உள்ளவையா என்றும் பார்த்தோம் அதன் பிறகு நாம் ஆப்லிகேட் ஃபேக்கல்டேடிவு என இரு வார்த்தைகளின் உபயோகம் வெப்பநிலையை சார்ந்து பார்த்தோம் ஆப்லிகேட் என்றால் கண்டிப்பான ஃபேக்கல்டேடிவு என்றால் இளகிய நெகிழ் தன்மை உடைய பிறகு குறைந்த வெப்பநிலையின் பயன்களாக ஆராய்ச்சி மற்றும் உற்பத்திக்கு பயன்படும் செல் வரிகள் ஸ்ட்ரெயின் களை குறைந்த வெப்பநிலையில் பாதுகாக்கிறோம் விந்து வங்கிகளிலும் மற்றும் மனிதர்களை முழுமையாக உயிரற்ற நிலையில் பதப்படுத்தி செயல்களை கட்டுப்படுத்தி வைக்கவும் பயன்படுத்துகிறோம் இதற்கான காணொளிகளை நான் உங்களுடன் பகிர்ந்து இருந்தேன் அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான காணொளிகளை பார்த்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் பிறகு நாம் வெப்பநிலை கட்டுப்படுத்தும் முறைகளைப் பற்றி பார்த்தோம் பிறகு நாம் திரவியத்தின் பி எச் பற்றிப் பார்த்தோம் சில உயிரினங்கள் மிக அகலமான பி எச் வேறுபாட்டு எல்லைகளில் வளரும் ஆனால் சில உயிரினங்களின் செல்கள் பாலூட்டி இன் செல்கள் போல மிக குறுகிய பி எச் வேறுபாட்டு எல்லைகளில் தான் வளரும் எனவே ஒரு பயோரியாக்டர் சிறப்பாக செயல்பட பி எச் ஐ சரியான முறையில் அளந்து கட்டுப்படுத்த வேண்டும் மேலும் நாம் பி எச் பஃப்பர் ருடன் வளர்ச்சிக்குத் தேவையான பொருட்கள் மட்டுமே கூட்டி பி எச் கட்டுப்படுத்த முடியாது என்பதையும் பார்த்தோம் காரணம் திரவியத்தில் அயோனிக் ஸ்ட்ரென்த் வேறுபாட்டின் காரணமாக செல்கள் வளருவதில்லை பிறகு நாம் காற்றோட்டம் மற்றும் கிளர்ச்சி பற்றி சுருக்கமாக பார்த்தோம் பிறகு நாம் அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அவை செல்களை திரவியத்தின் அடிபாகத்தில் தங்க விடாமல் பார்த்துக் கொள்ளும் என்றும் மேலும் அவை செல்களுக்கு வெட்ட அழுத்தம் கொடுக்கும் என்பதையும் தெரிந்து கொண்டோம் இவை இரண்டைப் பற்றி இந்த சொற்பொழிவில் தொடர்ந்து பார்க்கலாம் கரைந்த ஆக்ஸிஜன் அல்லது டிஸ்ஆல்வுடு ஆக்சிஜன் பற்றி நாம் அடுத்தது விரிவாகப் பார்க்கப் போகிறோம் ஏரோபிக் செல்கள் ஒரு கல்ச்சர் இல் திரவியத்தில் உள்ளன இவை காற்றில் இல்லை எனவே இவற்றிற்கு தேவையான ஆக்சிஜன் திரவியத்தில் உள்ள நீரில் கரைந்துள்ள ஆக்ஸிஜன் வாயிலாகத்தான் கிடைக்கிறது டி ஓ என்பது இவ்வாறு கரைந்து காணப்படும் ஆக்சிஜனின் அளவு இதை காற்றுடன் தெவிட்டல் சதவிகிதமாக கொடுக்கப்படும் ஒரு பயோரியாக்டருக்கு பெரும்பாலும் காற்றின் மூலமாகவே ஆக்ஸிஜன் கிடைப்பதால் கரைந்துள்ள ஆக்ஸிஜன் அளவை காற்றின் தெவிட்டல் சதவிகிதமாக அதாவது பர்சன்டேஜ் ஏர் சாட்சுரேசன் கொடுக்கப்படுவது வழக்கம் இதன் அர்த்தம் என்ன நீங்கள் சமநிலை பற்றி அறிந்திருப்பீர்கள் நாம் இப்போது காற்றுடன் தொடர்புள்ள நீரைப் பற்றி பார்ப்போம் காற்றில் உள்ள ஆக்சிஜன் நீர்நிலைக்கு செல்லும் அதாவது திரவிய நிலை பிறகு வாயு நிலை இவ்வாறு மாறி மாறி இருபுறமும் சமநிலையை அடையும் வரை செல்லும் நுண்அளவாக இதைப்பற்றி கூறவேண்டுமானால் ஆக்சிஜன் மூலக்கூறு அல்லது மாலிக்கூல் வாயு கட்டத்திலிருந்து நீர் கட்டத்திற்கு ஒரு விகிதத்தில் நகரும் அதே விகிதத்தில் அது நீர் கட்டத்திலிருந்து வாயு கட்டத்திற்கு நகரும் இந்த ஆக்சிஜன் நகர்வு இருபுறமும் எந்த கன்சன்ட்ரேஷன் இல் நகரும் என்றால் ஆக்சிஜன் மூலக்கூறின் நகர்வு திரவியத்தில் இருந்து வாயு கட்டத்திற்கு செல்லும் விகிதம் வாயு கட்டத்திலிருந்து திரவியதிற்கு செல்லும் விகிதத்திற்கு சமமாக இருக்கும் இந்த நிலையைத் தான் நாம் சமநிலை என்று கூறுவோம் இதில் கன்சன்ட்ரேஷன் உடன் உள்ள தொடர்பை ஹென்றி லா போன்றவை மூலம் கணிக்கலாம் இரு கட்டத்திலும் சமநிலை அடைந்தாலும் அந்த கட்டங்களில் உள்ள ஆக்சிஜன் கான்சன்ட்ரேசன் சமமாக இருக்காது காற்றில் ஆக்சிஜன் 21 சதவிகிதம் உள்ளது நீரில் தரநிலையில் 8 பி பி எம் அதாவது ஒரு லிட்டர் நீரில் 8 மில்லி கிராம் அளவு 8mgl உள்ளது காரணம் ஆக்ஸிஜன் நீரில் குறைவாக கரையக்கூடிய வாயுவாகும் இரண்டு கட்டத்திற்கு இடையில் சஞ்சரிக்கும் எந்த இனத்திற்கும் இது பொருந்தும் வெப்ப இயக்கவியல் அதாவது தெர்மோடைனமிக்ஸ் வாயிலாக இதை நீங்கள் அறிவீர்கள் பயோரியாக்டரில் இதன் முக்கியத்துவம் பற்றி பார்ப்போம் ஆக்சிஜன் இவ்வாறு பகிர்வுக்கு இடையில் சமநிலையில் உள்ளது நீரில் கரைந்துள்ள ஆக்ஸிஜனுக்கு காற்றிலுள்ள ஆக்சிஜன் ஓடு தொடர்பு உள்ளது வெவ்வேறு அளவுகோல் உள்ளபோதிலும் சமநிலையில் நாம் வாயு கட்டத்திலுள்ள ஆக்சிஜன் அளவை மாற்றினால் நீரில் உள்ள ஆக்சிஜன் கன்சன்ட்ரேஷன்னும் மாறுபடும் நாம் காற்றில் 100 ஆக்சிஜன் வைத்தோமானால் சமநிலையில் நீரிலுள்ள ஆக்சிஜன் கன்சன்ட்ரேஷன் அதற்கு ஏற்றார்போல் 40 பி பி எம் ஆக மாறும் காரணம் 21 சதவிகிதம் காற்றில் ஆக்சிஜன் இருந்தபோது சமநிலையில் நீரில் 8ppm ஆக்சிஜன் கன்சன்ட்ரேஷன் இருந்தது என்பதை நாம் நினைவில் கொள்ளவேண்டும் நாம் சாதாரணமாக 100 சதவிகிதம் வரை காற்றுடன் தெவிட்டல் சதவிகிதமாக கருதுவோம் ஆனால் காற்றின் தெவிட்டல் 480 வரை செல்லக்கூடியது நாம் இப்போது பயோரியாக்டர் சூழலில் இதை பார்ப்போம் ஒரு பயோ ரிஆக்டர் இன் வரைபடமாக நாம் சித்தரிப்போம் அதில் செல்கள் வளரும் திரவியம் கலக்கும் கருவி டி ஓ அளக்கும் கருவி பிஹெச் அளக்கும் கருவி காற்று நுழையும் வாயில் வெப்பநிலை கருவி என உள்ளன நாம் இப்போது இதை ஒரு கருத்து வடிவமாக கொள்வோம் முதலில் நாம் ஒரு அமைப்பை கருதுவோம் இதில் குமிழிகள் இல்லாத திரவியம் உள்ளது குமிழிகள் தான் ஆக்சிஜனை இவ்வாறு கொண்டுவந்து திரவியத்தில் கரைத்து செல்களுக்கு கிடைக்கச்செய்யும் நாம் இப்போது திரவியத்தை குமிழியுடன் சேர்த்து எடுத்துக்கொண்டு பிறகு கருத்து வடிவத்தில் குமிழிகளை அமைப்பிலிருந்து நீக்குவோம் இதை ஒரு சமம் ஆக்கப்பட்ட ஈக்குவேஷன் ஆக எழுதினால் இவ்வாறு இருக்கும் ri ro rg rcdmdt எனவே ஆக்ஸிஜன் உள்வாங்கும் விகிதத்தில் இருந்து ஆக்ஸிஜன் வெளியேற்றும் விகிதம் கழித்து ஆக்சிஜன் உற்பத்தியைக் கூட்டி ஆக்சிஜன் உட்கொள்ளுதலை கழித்துவிட்டால் நமக்கு மாஸ் மற்றும் நேரத்தை சார்ந்து எவ்வளவு ஆக்சிஜன் சேகரிக்கப்பட்டது என்று அறிவோம் இந்த அணுகுமுறையை சுலபமாக நாம் திரவியத்தில் குமிழி இல்லாமல் எடுத்துக் கொள்கிறோம் இதனால் அவுட்புட் விகிதம் ஜீரோவாக கொள்ளுவோம் குமிழி இல்லாத திரவியம் நம்முடைய அமைப்பு இந்த அமைப்பில் இருந்து ஆக்சிஜன் வெளியேற வேண்டுமானால் திரவியத்தில் ஆக்சிஜன் மிகவும் நிறைவுள்ள நிலையை அதாவது சூப்பர் சாச்சுரேட்டட் நிலையை அடைந்திருக்க வேண்டும் நாம் இந்த நிலையில் செயல்பட முடியாததால் ஆக்ஸிஜன் வெளியேறும் விகிதம் அதாவது அவுட்புட் ரேட் ஜீரோவாக எடுத்துக் கொண்டுள்ளோம் வாயு குமிழிகளின் மூலமாக திரவியத்தில் உள்வாங்கும் விகிதம் அமைகிறது வேறு எந்த வகையிலும் ஆக்சிஜன் இந்த அமைப்பில் உருவாகாது என்று எண்ணிக் கொள்வோம் உள்வாங்கும் மற்றும் உபயோகிக்கப்படும் ஆக்சிஜன் மாஸ் வாயிலாக எழுதுவோம் மாசை ஆக்சிஜன் கன்சன்ட்ரேஷன் என அளவு எடுப்போம் எனவே மாஸ் என்பது கன்சன்ட்ரேஷன் உடன் வால்யுமை பெருக்குவது இன்புட் விகிதம் உபயோகிக்கும் விகிதத்தை விட அதிகமாக இருந்தால் அதாவது கொடுக்கப்படும் ஆக்சிஜன் விகிதம் செல்கள் உபயோகிக்கும் விகிதத்தைவிட அதிகமாக இருந்தால் ஆக்சிஜன் குவியும் விதம் ஜீரோவை விட அதிகமாக இருக்கும் rirc dmdt 0 என இருந்தால் டி ஓ கூடும் இதில் rirc ஆக இருந்தால் ri rc பாசிட்டிவ் ஆக இருக்கும் எனவே dmdt குவியத் தொடங்கும் இதன் காரணமாக கரைந்துள்ள ஆக்ஸிஜன் அளவு அதாவது டிஓ உயரத் தொடங்கும் மாறாக உள்வாங்கும் விகிதம் உபயோகிக்கும் விகிதத்தை விட குறைவாக இருந்தால் dmdt குவியும் விகிதம் ஜீரோவை விட குறைவாக இருக்கும் இதன் காரணமாக டி ஓ குறையத் தொடங்கும் rirc dmdt 0 என இருந்தால் டி ஓ குறையும் உள்வாங்கும் விகிதமும் உபயோகிக்கும் விகிதமும் சரிசமமாக இருந்தால் dmdt குவியும் விகிதம் ஜீரோவாக இருக்கும் எனவே டி ஓ வில் மாற்றமில்லாமல் நிலையாக இருக்கும் rirc dmdt 0 என இருந்தால் டி ஓ நிலையாக இருக்கும் இது ஒரு சீரான நிலை டிஓ நிலையாக இருப்பதையே ஒரு பயோரிஆக்டர் இன் செயலில் அமைய நாம் முயற்சிப்போம் டி ஓ செட் பாயிண்ட் இதை நாம் அளந்து பின் கட்டுப்படுத்த வேண்டும் முதலில் டி ஓ செட் பாயிண்ட் என்றால் என்ன நாம் மேலே கூறிய நிலையான டி ஓ வேல்யூ வெவ்வேறு சதவிகிதத்தில் அதாவது காற்று தெவிட்டல் சதவிகிதம் டி ஓ வில் உறுதி செய்யலாம் நாம் இதை தான் சற்று முன் பார்த்தோம் மறுபடியும் நினைவு கூறுவோம் காற்றில் ஆக்சிஜன் 21 சதவிகிதம் உள்ளது நீரில் தரநிலையில் 8 பி பி எம் அதாவது ஒரு லிட்டர் நீரில் 8 மில்லி கிராம் அளவு 8mgl உள்ளது நாம் காற்றில் 100 ஆக்சிஜன் வைத்தோமானால் சமநிலையில் நீரிலுள்ள ஆக்சிஜன் கன்சன்ட்ரேஷன் அதற்கு ஏற்றார்போல் 40 பி பி எம் ஆக மாறும் காரணம் 21 சதவிகிதம் காற்றில் ஆக்சிஜன் இருந்தபோது சமநிலையில் நீரில் 8ppm ஆக்சிஜன் கன்சன்ட்ரேஷன் இருந்தது என்பதை நாம் நினைவில் கொள்ளவேண்டும் நாம் சாதாரணமாக 100 சதவிகிதம் வரை காற்றுடன் தெவிட்டல் சதவிகிதமாக கருதுவோம் ஆனால் காற்றின் தெவிட்டல் 480 வரை செல்லக்கூடியது அதற்கு ஏற்றார்போல் நீரின் கன்சன்ட்ரேஷன் மாறும் ஹென்றி'ஸ் லா Henry's law வில் phx இதில் பி என்பது காற்று கட்டத்திலுள்ள ஒரு பங்கு ஆக்சிஜன் அழுத்தம் எக்ஸ் என்பது அதற்கு ஏற்ப நீர் கட்டத்திலுள்ள ஆக்சிஜன் கன்சன்ட்ரேஷன் அதாவது மோல் பிராக்ஷன் ஆஃப் லிக்விட் பேஸ் இவை இரண்டும் ஹென்றி'ஸ் லா Henry's law வின் நிலையான வேல்யூ எச் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன இதை நாம் நேரியல் ஆன தொடர்பாக பார்த்தோமானால் 21 சதவிகிதம் 100 ஐ குறிக்கும் அதுபோல 100 சதவிகிதம் 480 ஐ குறிக்கும் டி ஓ என்பது திரவியத்தில் குவிக்கப்பட்ட ஆக்சிஜன் அளவு உள்ளே காற்றோட்டம் வாயிலாக அனுப்பப்படும் ஆக்சிஜனை செல்கள் எடுத்துக்கொள்கின்றன இதில் டி ஓ திரவியத்தில் எவ்வளவு ஆக்சிஜன் உள்ளது என்று காட்டுகிறது டி ஓ வும் பலவகையான உயிரினங்களின் வளர்ச்சியும் உற்பத்தி தன்மையும் பற்றி பலதரப்பட்ட ஆராய்ச்சிகளும் அதை மூலமாக கொண்டு வந்த பதிப்பகங்களும் உள்ளன இதில் தெரிய வந்தது என்னவென்றால் பல ஏரோபிக் பாக்டீரியா விற்கு 50 சதவிகிதம் மேல் உள்ளடி ஓ தேவைப்படுகிறது ஆனால் சில உயிரினங்கள் உதாரணத்திற்கு கிளாஸ்றிடியம் அசிடோபியூடைலிகம் காற்றை சார்ந்து இருக்கும் நுண்ணுயிர் வளர்ச்சிக்கு மிகக் குறைந்த அளவு டி ஓ அதாவது 5 சதவிகிதத்திற்கும் குறைவு டி ஓ தேவைப்படுகிறது நாம் இப்போது ஆக்சிஜன் வழங்குதல் பற்றி பார்ப்போம் காரணம் டி ஓ பாதிக்கப்படும் டி ஓ ஒரு ஆக்சிஜன் குவிப்பின் அளவை குறித்தாலும் அது உயிரினங்களின் வளர்ச்சி மற்றும் உற்பத்தித்திறனை நேரடியாக பாதிக்கும் மேலே உங்களுக்கு சித்திரத்தின் வாயிலாக காற்றுக் குமிழி ஒரு அரை வட்டத்தின் வடிவிலும் அருகே ஒரு செல்லும் காட்டியுள்ளேன் இவை இரண்டும் நம் அமைப்பில் உள்ளது இதில் காற்று குமிழி இல் உள்ள ஆக்ஸிஜன் உள்ளிருந்து இதயத்திற்கு நகர்ந்து பிறகு செல்லுக்குள் செல்கிறது இந்த செயலை நாம் நுட்பமாக பார்த்தோமானால் அதாவது கன்சன்ட்ரேஷன் மோல் பிராக்சன் சார்ந்த நிலையில் மோல் பிராக்சன் காற்று குமிழியின் உள் அதிகமாக இருக்கும் இரண்டும் சந்திக்கும் இடத்தில் வாயுவின் கன்சன்ட்ரேஷ கன்சன்ட்ரேஷனும் திரவியத்தின் கன்சன்ட்ரேஷனும் சமநிலையில் இருக்கும் கணப்பொழுதில் இவை சமநிலை அடையும் என்பதை ஆராய்ச்சி மூலம் பலரும் கண்டுபிடித்துவிட்டார்கள் இப்போது திரவிய கட்டத்திலுள்ள மோல் பிராக்சன் என்னவாக இருக்கும் xAi என்பது திரவிய கட்ட மோல் பிராக்சன் அது YAi வாயு கட்ட மோல் பிராக்சன் உடன் சமநிலையில் உள்ளது காற்றுக் குமிழி இன் மிக அருகாமையில் உள்ள ஒருபகுதியில் ஆக்சிஜன் கன்சன்ட்ரேஷன் மிகக்கடுமையாக குறைந்து காணப்படும் திரவியத்தில் இதன் ஆக்சிஜன் மோல் பிராக்சன் மிகக் கடுமையாக குறைந்து இருக்கும் இந்த கருத்து வடிவபகுதியை வாயு திரவிய படலம் அதாவது கேஸ் லிக்விட் பிலிம் என்று கூறுவோம் உண்மையில் இப்படி ஒரு வடிவம் கிடையாது இது ஒரு கருத்து வடிவ முனை இந்த இடத்தில் கன்சன்ட்ரேஷன் கடுமையாக குறையும் திரவியத்தின் உள்ள மோல் பிராக்சன் xALஎன குறிப்போம் செல்களை சுற்றியும் ஒரு படிவம் இருக்கிறது செல்கள் இரண்டு கட்டத்தில் அதாவது மித திட கட்டம் மற்றும் மித திரவிய கட்டத்தில் இருக்கும் இந்த திரவிய கட்டத்தை சுற்றி படிவம் உள்ளது அங்கே கன்சன்ட்ரேஷன் குறைந்த நிலையில் இருக்கும் செல் உள்ளே ஆக்சிஜனின் இறுதி கன்சன்ட்ரேஷன் இருக்கும் இங்கேதான் செல்களின் இயக்கத்திற்கு தேவையான ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளும் செல்களின் உள்ளே ஆக்சிடேடிவு பாஸ்போரிலேஷன் பாதையில் வெளியாகும் மின் அணுக்களை இறுதியாக ஏற்றுக்கொள்ளும் செயலுக்கு ஆக்சிஜனின் தேவை உள்ளது இந்த ஒரே முக்கியமான செயலுக்காக தான் ஏரோபிக் உயிரினங்களுக்கு ஆக்சிஜனின் தேவை உள்ளது எனவே ஒரு பயோரியா ஆக்டரில் இந்த மின்னணு ஏற்றுக்கொள்ளும் முக்கிய செயலுக்காக தான் நாம் ஆக்சிஜன் வழங்க வேண்டும் இப்போது பயோ ரிஆக்டர் சீரான நிலையை அடைந்துவிட்டது என்று எண்ணுவோம் சீரான நிலை அடைய வாயு திரவிய இடைமுகத்தில் ஆக்சிஜன் உள்ளே நுழையும் விகிதம் வாயு திரவிய இடைமுகத்தில் ஆக்சிஜன் வெளியேறும் விகிதம் இரண்டும் சமமாக இருக்க வேண்டும் வாயு திரவிய இடைமுகத்தில் ஆக்சிஜன் உள்ளே நுழையும் விகிதம் வாயு திரவிய இடைமுகத்தில் ஆக்சிஜன் வெளியேறும் விகிதம் அடுத்தது நாம் ஃப்ளக்ஸ் பற்றி பார்ப்போம் ஃப்ளக்ஸ் என்பது எவ்வளவு அளவு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட பரப்பளவில் இடமாற்றம் செய்யப்பட்டது அதாவது ரேட் ஏரியா ratearea அதை ஒரு பரப்பளவில் நடக்கும் விகிதமாக கொள்வோம் அதில் பரப்பளவு இடம் மாற்றும் திசைக்கு செங்குத்தாக உள்ளது இடமாற்றம் பற்றிய பாடத்தில் நீங்கள் மாஸ் ஃப்ளக்ஸ் மோமெண்டம் ஃப்ளக்ஸ் என்றெல்லாம் பார்த்திருப்பீர்கள் பொறியியல் சூழலில் இதை பார்த்திருப்பீர்கள் இப்போது வேறு சூழலில் பார்ப்போம் தொகுதி அதில் இதை மீண்டும் பார்ப்போம் அதே விகிதம் பரப்பளவும் பொதுவானது எனவே வாயு திரவிய இடைமுகத்தில் உள்ளே வரும் ஆக்ஸிஜனின் ஃப்ளக்ஸ் வாயு திரவிய இடை முகத்தை விட்டு வெளியேறும் ஆக்ஸிஜனின் ஃப்ளக்ஸ் உடன் சமமாக இருக்கும் வாயு திரவிய இடைமுகத்தில் உள்ளே வரும் ஆக்ஸிஜனின் ஃப்ளக்ஸ் வாயு திரவிய இடை முகத்தை விட்டு வெளியேறும் ஆக்ஸிஜனின் ஃப்ளக்ஸ் இவை இரண்டையும் நாம் பொதுவாக இருக்கும் பரப்பளவால் வகுக்கிறோம் ஃப்ளக்ஸ் என்பது இடமாற்ற கோஎஃபீஷியேன்ட் டை செலுத்தும் விசை பெருக்குவது செலுத்தும் விசை என்பது ஃப்ளக்ஸ் ஏற்பட தேவையான ஒன்றாகும் ஒரு பொதுவான இனம் A என்று வைத்துக்கொள்வோம் அதன் ஆக்சிஜன் சார்ந்த ஃப்ளக்ஸ் NAஎன்று எடுத்துக்கொள்வோம் இதன் ஆக்சிஜன் மாசை இடம் மாற்றும் கோஎஃபீஷியேன்ட் அதாவது மாஸ் டிரான்ஸ்பர் கோஎஃபீஷியேன்ட் ஆக்சிஜன் வாயு கட்டத்தில் ky நாம் அறிவோம் ஃப்ளக்ஸ் என்பது இடமாற்ற கோஎஃபீஷியேன்ட் டை செலுத்தும் விசை அதாவது டிரைவிங் போர்ஸ் உடன் பெருக்குவது செலுத்தும் விசை என்பது கன்சன்ட்ரேஷன் அல்லது மோல் பிராக்சன் இல் உள்ள வித்தியாசம் yAG yAi இதுவே இடைமுகத்தை அடையும் ஆக்ஸிஜனின் ஃப்ளக்ஸ் திரவிய பகுதியில் இடமாற்ற கோஎஃபீஷியேன்ட் kx செலுத்தும் விசை அதாவது டிரைவிங் போர்ஸ் உடன் பெருக்குதல் இதையும் நாம் மோல் பிராக்சன் உள்ள வித்தியாசத்தில் கொடுத்துள்ளோம் இது இரண்டும் சம நிலையில் ஒன்றாக இருக்க வேண்டும் இங்கே இக்குவேஷன் ஒன்றை நாம் மறுபடியும் பார்ப்போம் ky yAG yAikx ஃப்ளக்ஸ் அதே நிலையில் இருக்க வேண்டும் எனவே ஒவ்வொன்றும் NA உடன் சமமாக இருக்க வேண்டும் வாயு பகுதியிலும் திரவிய பகுதியிலும் இடைமுக கன்சன்ட்ரேஷன் சமநிலையில் இருக்க வேண்டும் அதாவது yAi xAi சமநிலையில் இருக்க வேண்டும் இவற்றை ஒரு நிலையான எம் கொண்டு எழுதினோம் ஆனால் yAim xAi இதை நாம் பரந்த கண்ணோட்டத்துடன் சமநிலை விளைவுகளாக பார்த்தால் ஒரு கட்டத்தில் உள்ள yAiமோல் பிராக்சன் ஐ மறு கட்டத்தில் உள்ளதுடன் ஒரு வளைவாக பார்த்தால் சில இடங்களில் அந்த வளைவு நேர்கோடாக காட்டும் இது நமக்கு yAi xAi இவை இரண்டிற்கும் இடையில் உள்ள நேரியல் தொடர்பை காட்டும் இக்குவேஷன் 2 இல் m நிலையானது என்று நினைவு கூறுவோம் இது பொதுவாக ஹென்றி'ஸ் லா கான்ஸ்டன்ட் Henry's law constant இடைமுக கன்சன்ட்ரேஷன் கள் yAi xAi அளப்பது கடினம் எனவே நாம் நமக்குத் தெரிந்த கன்சன்ட்ரேஷன் களை வைத்து இவற்றை கண்டுபிடிக்க இக்குவேஷன் அமைக்க வேண்டும் அளக்க கடினமான இந்த கன்சன்ட்ரேஷன் களை சிலர் அவர்கள் ஆய்வுகள் மூலமாக திறம் வாய்ந்த கருவிகள் மூலம் அளந்து அவை சமநிலை இருப்பதை கண்டறிந்துள்ளார்கள் ஆனால் இதை நாம் வழக்கமாக செய்ய முடியாது இப்போது இதை அளக்கும் கன்சன்ட்ரேஷன் களாக போட்டால் ky yAG yAkxxA yAL kx ky ஒட்டுமொத்த மாஸ் டிரான்ஸ்பர் கோஎஃபீஷியேன்ட் ky வாயு பக்கத்திற்கு மட்டுமே kx திரவிய பக்கத்திற்கு மட்டுமே எனவே இதை நேரடியாக அணுக முடியாது எனவே கன்சன்ட்ரேஷன் களை குறிக்க திரவிய கட்ட கன்சன்ட்ரேஷன் ஐ அதற்கு சமமான வாயு கட்ட கன்சன்ட்ரேஷன் அதாவது ஈக்விவலெண்ட் கேஸ் ஃபேஸ் கன்சன்ட்ரேஷன் வாயிலாக கூறுவோம் அதுவே yA இதுவே வாயு கட்ட த்துடன் உள்ள சமநிலை கன்சன்ட்ரேஷன் இவை உண்மையான அளவுகள் இல்லை கருத்து வடிவ அளவுகளே இவை இடம் மாற்றும் நிலையில் ஏற்படும் சமநிலையாக கொள்வதால் இதை நாம் கருத்து வடிவமான அளவாக கொள்வோம் எனவே yAm xAL இக்குவேஷன் 1 இல் ஒவ்வொன்றும் NA விற்கு சமமாக உள்ளதால் yAG yAiNAky xAi xAL NAkx பதிலாக போட்டால் mxA xAi NAky அதை சரியாக அமைத்தால் xA xAi NAmky ஆரையும் ஏழையும் கூட்டினால் xA xAL NA 1mky 1kx மூன்று இப்போது எழுதுவோமே ஆனால் xA xAL NAKx இல் வலது புறத்தை சரிசமமாக செய்தால் 1Kx 1mky 1kx மிக மிகப்பெரிய இருந்தால் 1Kx ≈ 1kx ஆக்ஸிஜனுக்கு ஹென்றி'ஸ் லா கான்ஸ்டன்ட் Henry's law constant இன் மூலம் கிடைக்கும் பொதுவான மதிப்பு 4 75 104ஆகும் இது ஒரு பெரிய மதிப்பாகும் எம் "m" இக்குவேஷன் இல் கீழே உள்ளது m பெரிதாக இருந்து மற்ற மதிப்புகளும் பெரிதாக இருந்தால் நாம் அதை புறக்கணிக்கலாம் ஆனால் m பெரிதாக இருந்து மற்றவை சிறியதாக இருந்தால் ஒன்றால் பெருக்கப்பட்ட ஒரு பெரிய மதிப்பை ஜீரோவாக கொள்வோம் அதுவே இக்குவேஷன் 10 இல் பார்த்தோம் நாம் பார்த்தோம் Flux moles transferredareatime KxxA xAL Mass transfer rate moles transferredtime Kx AxA xAL where Ainterfacial area moles transferredVolumetime Kx AVxA xAL Kx axA xAL where ainterfacial area per unit volume Kx aCO2KLA வால்யூம் மெட்ரிக் ஆக்சிஜன் டிரன்ஸ்ஃபர் கோஎஃபீஷியேன்ட் ri KL aCO2 CO2V மோல் பிராக்சன் சார்ந்து நாம் ஒட்டுமொத்த மாஸ் டிரன்ஸ்ஃபர் கோஎஃபீஷியேன்ட் பார்த்தோம் இதை டோட்டல் ஆக்சிஜன் கன்சன்ட்ரேஷன் உடன் பெருக்கினால் மோலார் கன்சன்ட்ரேஷன் கிடைக்கும் மோலார் கன்சன்ட்ரேஷன் வால்யும் சார்ந்து KL a என கூறுவோம் அதாவது வால்யூம் மெட்ரிக் ஆக்சிஜன் டிரன்ஸ்ஃபர் கோஎஃபீஷியேன்ட் அல்லது KL a காற்று குழியிலிருந்து திரவியத்திற்கு கொடுக்கப்பட்ட ஆக்சிஜன்ஐ நாம் ஒரு இக்குவேஷன் வாயிலாக எழுதுகிறோம் எனவே இன்புட் விகிதம் KLaCO2 CO2 இதை நம் அமைப்பில் உள்ள வால்யூம் உடன் பெருக்கினால் நமக்கு மாஸ் சார்ந்து கிடைக்கும் எனவே டி ஓ என்பது CO2 அதாவது திரவியத்தில் உள்ள ஆக்சிஜன் கன்சன்ட்ரேஷன் எந்த நேரத்தில் அளந்தாலும் அதாவது சேகரிக்கப்பட்ட ஆக்சிஜன் அளவு அதுவே நமது டி ஓ இதுதான் டி ஓ விற்கும் கன்சன்ட்ரேஷன்க்கும் உள்ள தொடர்பு KL a ஒரு பயோரியாக்டர் இன் முக்கியமான அளவுகோல் இதை அடிக்கடி அளக்க வேண்டும் ஒரு தொழிற்சாலை இல் இதை சரியாக அளக்க வேண்டும் காரணம் அது நம் பயோரியாக்டர் இன் ஆக்சிஜன் இடமாற்று திறனை குறிக்கும் KL a வை பல பொருட்கள் பாதிக்கும் அவற்றையெல்லாம் சரி செய்த பின்பே KL a வை அளக்க வேண்டும் KL a வை இரண்டு முறைகள் கொண்டு அளக்கலாம் சல்பைட் ஆக்சிடேஷன் மெத்தட் பார் KL a மற்றும் டைனமிக் ரெஸ்பான்ஸ் மெத்தட் இதில் டைனமிக் ரெஸ்பான்ஸ் மெத்தட் பொதுவாக உபயோகிக்கப்படும் முறை நாம் இந்த பாடத்தில் இதை பார்ப்போம் நாம் மறுபடியும் நம் மாஸ் பேலன்ஸ் இக்குவேஷன் பார்ப்போம் ri ro rg rcdmdt இதை குமிழி இல்லாத திரவியத்தில் ஆக்சிஜன் உள்ள நம் அமைப்பில் கருதுவோம் குமிழி இல்லாத அமைப்பில் வெளியேறும் விகிதம் ஜீரோவாக கொண்டுள்ளோம் இதில் உற்பத்தி விகிதம் ஜீரோ காரணம் இதில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் எந்த செயலும் இல்லை உள்வாங்கும் விகிதம் அதாவது இன்புட் ரேட் சற்று முன் பார்த்தோம் KLaCO2 CO2V என்று செல்கள் இருந்தால் உபயோகிக்கும் விகிதத்தை qO2 உடன் செல் கன்சன்ட்ரேஷன் மற்றும் வால்யுமை பெருக்குவோம் qO2என்பது குறிப்பிட்ட ஆக்சிஜன் உபயோகிக்கும் விகிதம் அதாவது ஸ்பெசிஃபைக் ஆக்சிஜன் கன்சம்ப்ஷன் ரேட் அதை செல் கன்சன்ட்ரேஷன் உடன் பெருக்கினால் மாஸ் பர் வால்யூம் பர் டைம் கிடைக்கும் அதை மேலும் எடுத்துக்கொண்ட வால்யூம் உடன் பெருக்கினால் மாஸ் பர் டைம் கிடைக்கும் KL aCO2 CO2V qO2xV ddt செல்கள் இல்லாதபோது x0 வால்யூம் மாற்றமில்லாமல் நிலையாக இருக்கும் V constant KL aCO2 CO2V Vddt KLaCO2 CO2 ddt இந்த இக்குவேஷன் தீர்வு கண்டால் dCO2 CO2 KL adt இண்டெகிரல் பட்டியலிலிருந்து நமக்கு dx இண்டெகிரல் தேவை இதில் தீர்வானது lncc cO2 kL at இதை ஒருவரை கட்டத்தில் ln cc cO2 vs t இட்டால் kL a in a slope இதுவே டைனமிக் ரெஸ்பான்ஸ் மெத்தட் இதை திரவியத்தில் செல்கள் இல்லாத சூழலில் செயல்படுத்தி kL a வை மதிப்பிடுகிறோம் நம்மிடம் ஆய்வின் மூலமாக அறிந்த தகவல் மூலம் ஆக்சிஜன் கன்சன்ட்ரேஷன் வேறுபாட்டையும் நேரத்தையும் வரை கட்டம் மூலமாக பார்த்தால் அதன் ஸ்லோப் kL a ஆக இருக்கும் எனவே ஒரு பயோ ரிஆக்டர் இன் kL a நமக்கு கிடைக்கும் மேலே உள்ள வரைபடம் வாயிலாக டி ஓ மற்றும் நேரத்தை கொண்டு செய்த வரை கட்டம் காட்டப்பட்டுள்ளது இதில் தொடக்கத்தில் திரவியத்தில் ஆக்ஸிஜன் இருக்கும் காரணம் அது காற்றோடு தொடர்பில் உள்ளது அதாவது பில்டர் செய்யப்பட்ட உயிரினங்கள் இல்லாதஸ்டெர்லைஸ் செய்யப்பட்ட காற்று அதாவது ஸ்டெர்லைஸ்ட் ஏர் முதலில் நாம் இந்த ஆக்சிஜனை முழுமையாக நீக்க வேண்டும் அதற்கு திரவியத்தில் நைட்ரஜன் வாயுவை செலுத்த வேண்டும் நைட்ரஜன் எல்லா ஆக்ஸிஜனையும் நீக்கிவிடும் தொடக்கத்தில் டி ஓ அளவை குறித்துக் கொண்டு பிறகு நைட்ரஜன் வாயுவை செலுத்தும்போது டி ஓ அளவு ஜீரோ நிலைக்கு வருவதை பார்க்க வேண்டும் இதற்குப் பிறகே ஆக்சிஜனை உள்ளே செலுத்த வேண்டும் இதன் பிறகுதான் டி ஓ அளவு மேலே ஏறி நிறைவுற்ற அளவை அடையும் நாம் நிறைவுற்ற அளவிலிருந்து குறைந்த அளவில் தான் செயல்படுவோம் இதுவே நமக்கு கிடைக்கும் தகவல் அதைக்கொண்டு வரை கட்டமாக ln cc cO2 vs t அமைப்போம் ln cc cO2 vs t நேர்கோடாக இருக்க வேண்டும் எனவே அவ்வாறு இருக்கும் இடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதற்கு ஸ்லோப் கண்டுபிடிப்போம் அதுவே kL a டி ஓ கருவி இதுவே டி ஓ வை அளக்க உதவும் கருவி இதன் வடிவமைப்பை நீங்கள் நான் முன்பு சொன்ன காணொளி மூலம் தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு மின் வேதியியல் அதாவது எலக்ட்ரோ கெமிக்கல் ப்ரோப் இதில் காத்தோடு பிளாட்டினம் ஆலும் ஆநோடு வெள்ளியாலும் இருக்கும் இதன் எலக்ட்ரோலைட் பொட்டாசியம் குளோரைடு இவையெல்லாம் ஒரு சிறிய அறைக்குள் வைக்கப்பட்டு அதை ஒரு ஆக்சிஜன் புகக் கூடிய மென் படலம் சூழ்ந்து உள்ளது இப்படிப்பட்ட செயல்பாடு திரவியத்தில் வைக்கப்படும் திரவியத்தில் உள்ள ஆக்சிஜன் மென் படலம் வழியாக உள்ளே சென்று கேத்தோடு உடன் செயல்பட்டு ஹைட்ராக்ஸில் அயான் ஐ ஆநோடு ஆன பிளாட்டினத்தின் இருப்பில் வெளியேற்றும் மேலே கூறப்பட்டவை இந்த மின் வாய்களில் நடக்கும் மின் அணுக்கள் பாயும்போது மின்னோட்டம் உற்பத்தியாகும் உற்பத்தியாகும் மின்னோட்டம் ஆக்சிஜன் ஃபிளக்ஸ் க்கு ஏற்றார்போல் அமையும் அதற்கு ஏற்றார்போல் உள்ள டி ஓ வை குறிக்கும் இதுவே இதன் செயல்பாடு ஒளி மூலமாக அளவெடுக்கும் சென்சார்கள் உள்ளன அதற்கான காணொளி லிங்க் உங்களுக்கு தருகிறேன் இந்த சொற்பொழிவை ஒரு பயிற்சி கணக்கு 4 1 உடன் முடிப்போம் இதன் விளக்கம் அடுத்த சொற்பொழிவில் பார்க்கலாம் இது உங்களுக்கு KL a அளக்கும் பயிற்சி ஆக இருக்கும் ஒரு அசைவு தொட்டி பயோ ரியாக்டர் 500 ஆர் பி எம் செயலில் 1 காற்றழுத்தத்தில் 37 டிகிரி சென்டி கிரேட் வெப்பநிலையில் செயல்படும்போது டைனமிக் ரெஸ்பான்ஸ் முறையில் KL a கண்டெடுக்க கிடைத்த தகவல் காற்று மூலம் ஆக்சிஜன் தரப்பட்டுள்ளது மில்லி வோல்ட் மீட்டர் மூலம் டி ஓ அளக்க உபயோகிக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட தகவலை கொண்டு KL a வை கண்டுபிடியுங்கள் நான் என் முனைவர் பட்டத்திற்கு செய்த ஆராய்ச்சியில் சேகரித்த தகவல் இது நேரம் மற்றும் டி ஓ இதில் நேரம் செகண்ட்ஸ் மற்றும் டிஓ மில்லி வோல்ட் இல் வைத்து KL a கண்டுபிடியுங்கள் நாம் அடுத்த சொற்பொழிவில் இதன் விடையை காணலாம்